ஃப்ளோ பாஸ்ட் பிளாட் பிளேட் II வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்துக்கான தொடர்புகள் எனவே இதேபோல் ஆற்றல் சமநிலை மற்றும் நிறை சமநிலைக்கு ஒருவர் செய்யலாம் எனவே ஆற்றல் சமநிலைக்கு நீங்கள் எதைப் பார்ப்பீர்கள் மாற்றியமைக்கப்பட்ட அல்லது புதிய மாறியின் அடிப்படையில் நீங்கள் இப்போது ஆற்றல் சமநிலையை எழுதலாம் Tstar ஐ வழக்கம் போல் T கழித்தல் Ts என டி முடிவிலி கழித்தல் Ts என வரையறுக்கும் போது எனவே இந்த பரிமாண குறைவான வெப்பநிலையை வரையறுத்தேன் மேலும் வேக சமநிலை குறையும் என்பதை என்னால் கண்டறிய முடியும் மன்னிக்கவும் ஆற்றல் சமநிலையானது d சதுர Tstar ஆக deta சதுரம் மற்றும் பிராண்ட்டல் எண்ணை 2 ஆல் f ஆக dTstar ஆல் dTstar ஆக 0 க்கு சமம் மற்றும் eta இல் உள்ள Tstar 0 க்கு சமம் 0 மற்றும் Tstar ஆனது eta ஆனது முடிவிலிக்கு செல்லும் 1 ஆக அதுதான் செயல்பாட்டு வடிவம் மீண்டும் ஒருமுறை நீங்கள் டிஸ்டார் டிடிஸ்டாரை டெட்டா மூலம் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த இரண்டு அளவுகள் உங்களுக்குத் தெரிந்தால் வெப்பப் போக்குவரத்து குணகத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும் எனவே இங்கே முக்கியமானது என்னவென்றால் மீண்டும் வெப்பப் போக்குவரத்து குணகத்தைக் கண்டுபிடிப்பது எனவே கண்டுபிடிக்கப்பட்டது என்னவென்றால் dTstar ஆல் eta இல் 0 க்கு சமமாக உள்ளது எனவே இந்த அளவுகள் 0 332 இல் பிராண்டட்ல் எண்ணில் 1 ஆல் 3 சக்தியாக உள்ளது எனவே இந்த அடுக்கு n என்னவாக இருக்கும் என்று எங்களுக்குத் தெரியாது என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையான சமன்பாடுகளைத் தீர்ப்பதன் மூலம் எல்லை அளவுகளில் உள்ள சாய்வு பிராண்டல் எண்ணாக 1 ஆல் 3 இன் சக்திக்கு வருகிறது ரெனால்ட்ஸ் எண்ணுக்கான அளவிடுதல் eta இலிருந்து வருகிறது மேலும் பிராண்ட்டல் எண்ணுக்கான அளவிடுதல் உண்மையில் சாய்வுகளிலிருந்து வருகிறது இதுவரை செயல்பாட்டு வடிவம் என்ன என்று நான் கருதினேன் ஆனால் உண்மையில் செயல்பாட்டு வடிவத்திற்கான சரியான ஆதாரம் என்னவென்றால் கிரேடியன்ட் அளவுகள் பிராண்டல் எண்ணாக எந்த அதிவேகத்தின் சக்தியாக இருந்தாலும் அந்த அடுக்கு 1 ஆல் 3 ஆக இருக்கும் இது பிராண்டல் எண் 0 6 ஐ விட அதிகமாக இருந்தால் மட்டுமே எனவே 0 6 க்கும் குறைவாக உங்களுக்கு வேறுபட்ட செயல்பாட்டு வேறுபாடு உள்ளது எனவே பிராண்டல் எண் 0 6க்குக் குறைவாக இருக்கும்போது இந்த n வித்தியாசமாக இருக்கும் இதன் பொருள் என்ன மற்றும் ஆம் மாணவர் அதுதான் சொத்து ஏனென்றால் இது நேரியல் அல்லாத சமன்பாட்டின் தீர்வு அல்ல பிராண்டல் எண்ணை நீங்கள் நேரியல் சார்ந்து இருப்பீர்கள் என்று சொல்ல முடியாது எனவே வெளிப்படையாக அதன் செயல்பாடு மாணவர் அதைத்தான் சொல்கிறேன் இது நேரியல் சார்பு என்றால் அது பிராண்டல் எண்ணைப் பொறுத்து ஒரே மாதிரியான செயல்பாட்டு வடிவத்தைக் கொண்டிருக்கும் என்று நீங்கள் உள்ளுணர்வாக யூகிக்கலாம் ஆனால் இந்த அடுக்கு 1 ஆல் 3 அடுக்கு 1 ஆல் 3 ஆகியவை பிராண்டல் எண் 0 6 ஐ விட அதிகமாக இருக்கும்போது மட்டுமே கவனிக்கப்படுகிறதுமற்றும் புரிந்து கொள்ள கடினமாக இல்லை பிராண்டல் எண் என்றால் என்ன மாணவர் பிராண்டல் எண் என்ன ஆம் பிராண்டல் எண் ஆல்பாவை விட mu ஆகும் உண்மையில் அது ஏன் என்று புரிந்துகொள்வது கடினம் அல்ல பிராண்ட்டிர்ல் எண் ஆல்பாவை விட mu எனவே எல்லை அடுக்கின் விகிதம் உந்தம் எல்லை அடுக்கு தடிமன் வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் என்று டெல்டா மூலம் டெல்டாவும் கூறினோம் என்பதை நினைவில் கொள்க எனவே இது n இன் சக்திக்கு பிராண்டல் எண்ணாக அளவிடப்படுகிறது எனவே நீங்கள் வேகம் மற்றும் வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் பெறப் போகும் எல்லை அடுக்கு தடிமன் இப்போது திரவத்தின் பண்புகளைப் பொறுத்தது எனவே திரவத்தின் பண்புகள் என்றால் எனவே திரவத்தின் பண்புகள் இப்போது டெல்டாவை டெல்டா ஃபைன் மூலம் ஆணையிடப் போகிறது எனவே டெல்டா டெல்டாவை விட அதிகமாக இருந்தால் என்று வைத்துக்கொள்வோம் டெல்டா டெல்டா t ஐ விட அதிகமாக இருந்தால் பிராண்டல் எண்ணின் தன்மை என்னவாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் மாணவர் ஆம் இது 1 ஐ விட அதிகமாகவோ அல்லது 1 ஐ விட குறைவாகவோ இருக்குமா மாணவர் 1க்கு மேல் 1 ஐ விட பெரியது ஆனால் ஒரு அடுக்கு 1 நன்றாக உள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே பிராண்டல் எண் 1 ஐ விட அதிகமாக இருந்தால் பிராண்டல் எண் 1 ஐ விட அதிகமாக இருந்தால் டெல்டா c ஐ விட டெல்டா அதிகமாக இருப்பதை நீங்கள் எப்போதும் பார்ப்பீர்கள் இதற்கு என்ன அர்த்தம் y திசையில் வேகம் பரவல் என்று அமைக்க வேண்டும் மாணவர் அச்சச்சோ அது வெப்ப எல்லையாக இருக்க வேண்டும் எனவே வேகம் வேகம் போக்குவரத்து எல்லை அடுக்கு தடிமன் சார்ந்துள்ளது மற்றும் வெப்ப போக்குவரத்து வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் சார்ந்துள்ளது எனவே உந்தம் மற்றும் வெப்ப எல்லை அடுக்கு ஆகியவற்றின் பரவலின் நீள அளவு அதாவது வெப்பப் பரவல் இவை இரண்டும் எல்லை அடுக்கு தடிமனைப் பொறுத்தது இப்போது டெல்டா டெல்டா டியை விட குறைவாக இருந்தால் என்று வைத்துக்கொள்வோம் உண்மையில் இது போன்ற சூழ்நிலைகள் உள்ளன திரவ உலோகங்களுக்கு இது பொருந்தும் அது பயன்படுத்தப்படும் இடம் அலுமினியம் பிரித்தெடுக்கப்படும் விதம் நீங்கள் மிக அதிக வெப்பநிலை செயல்முறையைக் கொண்டிருப்பதால் அலுமினியம் உண்மையில் உருகிய நிலையில் உற்பத்தி செய்யப்படுகிறது எனவே உங்களிடம் திரவ உலோகம் உள்ளது எனவே அந்த சந்தர்ப்பங்களில் பிராண்டல் எண் உண்மையில் 1 ஐ விட மிகச் சிறியதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அங்கு எல்லை வெப்பப் போக்குவரத்து செயல்முறை முற்றிலும் வேறுபட்டது ஏனெனில் உந்த எல்லை அடுக்கின் எல்லை அடுக்கு தடிமன் இருக்கப் போகிறது அது வெப்ப எல்லை அடுக்கை விட சிறியதாக இருக்கும் எனவே வெப்ப போக்குவரத்து பண்புகள் முற்றிலும் வேறுபட்டவை உண்மையில் அதனால்தான் அடுக்கு வேறுபட்டது இந்த 0 6 என்பது சிறப்பு சந்தர்ப்பம் உங்களிடம் திரவ உலோகங்கள் இருந்தால் அங்கு நீங்கள் மிக அதிக வெப்பநிலை செயல்முறையைக் கொண்டால் வெப்பப் போக்குவரத்து நுட்பம் சற்று வித்தியாசமாக இருக்கும் எனவே தீர்வு ஒரு வித்தியாசமான அடுக்குகளாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் சிறிது நேரத்தில் இன்றைய விரிவுரை அல்ல என்பதை நாங்கள் பார்ப்போம் நான் உனக்கு தருவேன் பிராண்டல் எண் உண்மையில் 0 6 ok ஐ விட குறைவாக இருக்கும் போது n என்ற அடுக்கு n இன் வெளிப்பாடு என்ன எனவே இதன் மூலம் உண்மையில் நாம் சென்று வெப்பப் போக்குவரத்து குணகம் என்ன என்பதைக் கண்டறியலாம் எனவே வெப்பப் போக்குவரத்துக் குணகம் மைனஸ் k d T ஐ dy இல் y இல் சமமாக 0 க்கு Ts கழித்தல் T முடிவிலியால் வகுக்கப்படுகிறது எனவே அனைத்து அளவீடுகளையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அது kf ஆக u முடிவிலியின் வர்க்கமூலமாக mu ஆக இருந்து x ஆக dTstar ஆக eta க்கு சமமாக 0 மற்றும் எனவே இங்கிருந்து நீங்கள் நுசெல்ட் எண் 0 332 க்கு சமமாக இருப்பதைக் காணலாம் ரெனால்ட்ஸ் எண் பாதியின் சக்தியிலிருந்து பிராண்ட்ட்ல் எண்ணில் இருந்து 1 ஆல் 3 சரி எனவே இந்த பாதியானது நீங்கள் எட்டாவிற்குப் பயன்படுத்திய அளவீட்டிலிருந்து வருகிறது மேலும் 1க்கு 3 எல்லையில் உள்ள வெப்பநிலையின் சாய்விலிருந்து வருகிறது எனவே நஸ்செல்ட் எண்ணுக்கான முழுமையான செயல்பாட்டு படிவத்தை நீங்கள் முதன்முறையாகப் பார்க்கிறீர்கள் இதேபோல் சராசரி நுசெல்ட் எண் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே அது மீண்டும் 0 664 ஆக பாதியின் சக்திக்கு ReL ஆக மாறும் இது தட்டின் நீளத்தை ப்ராண்ட்ட்ல் எண்ணால் 1 ஆல் 3 ஆகப் பெருக்குவதன் அடிப்படையிலானது எனவே உராய்வு குணகம் 0 664 ஆல் ரெனால்ட்ஸ் எண்ணின் வர்க்க மூலத்தால் வகுக்கப்படுகிறது உள்ளூர் ரெனால்ட்ஸ் எண்ணைக் காட்டினார் சராசரி உராய்வு குணகம் அந்த இடத்தில் உள்ள ஒரு சராசரி உராய்வு குணகத்தால் வழங்கப்படுகிறது என்றும் நாங்கள் கூறியுள்ளோம் மேலும் இதேபோல் நஸ்ஸெல்ட் எண் உள்ளூர் நுசெல்ட் எண் 0 332 ரெனால்ட்ஸ் எண்ணை 1 ஆல் 2 சக்திக்கும் பிராண்ட்ட்ல் 1 ஆல் 3 இன் சக்திக்கும் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னோம் மேலும் ரெனால்ட்ஸ் எண்ணின் சக்தியில் இந்த அளவுகோல் அளவிடும் வாதங்களிலிருந்து வருகிறது மேலும் 1 ஆல் 3 இன் சக்திக்கான பிராண்டல் எண் எல்லையில் உள்ள சாய்வு மற்றும் எனவே எந்த இடத்திலும் உள்ள நசெல்ட் எண்ணை விட இரண்டு மடங்கு சராசரி நுசெல்ட் எண் கொடுக்கப்பட்டிருப்பதை இதிலிருந்து பார்க்கலாம் மற்றும் இதேபோல் எல்லை அடுக்கு ஒப்புமைகளைப் பயன்படுத்தி போக்குவரத்து சிக்கல்களின் குறைபாடுகளை எழுதலாம் சரி எனவே பிராண்டல் எண் 0 6 ஐ விட அதிகமாக இருந்தால் மட்டுமே இது செல்லுபடியாகும் என்று கூறினோம் எனவே இது 0 6 க்கும் குறைவாக இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் பொதுவாக பெரியதாக இருக்கும் எனவே மிகச் சிறிய பிராண்டல் எண் வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் உந்த எல்லை அடுக்கை விட பெரியதாக இருக்கும் தடிமன் இது திசைவேக சுயவிவரம் முக்கியமற்றது என்பதையும் குறிக்கிறது எனவே இது கிட்டத்தட்ட ஒரு தட்டையான வேக சுயவிவரம் போன்றது எனவே எல்லை அடுக்கு திசைவேக சுயவிவரம் முற்றிலும் அகற்றப்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இல்லை எனவே இது வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து செயல்முறையை பாதிக்காது எனவே அதனுடன் தொடர்புடைய தொடர்பு நான் அதிலிருந்து நகலெடுக்கிறேன் 0 565 ஆகவும் ரெனால்ட்ஸ் எண் 1 ஆல் 2 ஆகவும் பிராண்டல் எண் 1 ஆல் 2 ஆகவும் இருக்கும் எனவே நீங்கள் பிராண்டட்ல் எண்ணுக்கு வேறு அளவுகோலைப் பெறுவீர்கள் ஏனெனில் வேகம் இப்போது வெப்பப் போக்குவரத்து செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டிருக்கவில்லை மாணவர் சமன்பாடுகளைத் தீர்ப்பதன் மூலம் நீங்கள் ஒரு தோராயத்தை உருவாக்க வேண்டும் வேக சமன்பாடுகளை நீங்கள் தீர்த்துவிட்டீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது வேகம் நிலையானது என்று கருதி உந்தச் சமன்பாட்டை நீங்கள் தீர்க்க வேண்டியதில்லை இது ஒரு தட்டையான திசைவேக சுயவிவரம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் எனவே இப்போது அனைத்து மதிப்புகளுக்கும் எனவே பிராண்ட் எண்ணின் எந்த மதிப்புகளுக்கும் ஒரு பொதுவான தொடர்பு இருக்கும் பிராண்ட் எண்ணின் அனைத்து மதிப்புகளும் அது ஒவ்வொரு 0 3387 1 க்கு 2 பிராண்ட் க்கு 1 ஆல் 3 சக்தியாக இருக்கும் எனவே இங்கே நாங்கள் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே பிராண்டல் எண்ணின் எந்த வரம்பிற்கும் நீங்கள் தொடர்புகளைப் பயன்படுத்த விரும்பினால் இப்போது இது முக்கியமானதாகிறது குறிப்பாக உங்களிடம் திரவம் நகரும் போது அல்லது வெவ்வேறு திரவங்கள் நகரும் மல்டிஃபேஸ் அமைப்புகளை வைத்திருக்கும் போது உங்களுக்கு வேறு வகையான பிரச்சனை உள்ளது எனவே நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் பிராண்ட்டில் எண்ணைக் கொண்டிருக்க வேண்டும் இந்த இரண்டு திரவங்களின் தாக்கப் பண்புகள் மற்றும் அதனால் அந்தச் சமயங்களில் நீங்கள் பிராண்டல் எண்ணின் வெவ்வேறு வரம்புகளைக் கொண்டிருப்பீர்கள் எனவே வேலை செய்யும் பொதுவான தொடர்பு இருப்பது முக்கியம் இப்போது இது முதன்மையாக ஒரு தொழிலில் பணிபுரியும் ஒருவரின் நோக்கங்களுக்காக பிராண்டில் எண் 0 6 குறைவாகவோ அல்லது 0 6 ஐ விட அதிகமாகவோ வேறுபடுத்த முடியாது எனவே இது ஒரு பொதுவான தொடர்புக்காக மட்டுமே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சில கணக்கீட்டு நோக்கங்களுக்காக பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் பாடத்திட்ட நோக்கங்களுக்காக உண்மையில் முக்கியமானது இந்த இரண்டு தனிப்பட்ட தொடர்புகள் ஆகும் இது பிராண்டல் எண்ணின் வெவ்வேறு வரம்புகளுக்கு செல்லுபடியாகும் எனவே கொந்தளிப்பான நிலைமைகளுக்கு ஒருவர் உண்மையில் இதேபோன்ற பயிற்சியை செய்யலாம் கொந்தளிப்பான நிலைமைகளுக்கு ஒருவர் இதே போன்ற வெளிப்பாடுகளைப் பெறலாம் எனவே உராய்வு குணகம் 0 0592 ரெனால்ட்ஸ் எண்ணாக மைனஸ் 1 ஆல் 5 ஆக இருக்கும் எனவே ரெனால்ட்ஸ் எண் 2 முதல் 10 பவர் 5 வரை இருக்கும் என்றும் நசெல்ட்ஸ் எண் ரெக்ஸ் 4 ஆல் 5 1 ஆக 0 0296 ஆல் கொடுக்கப்படும் என்றும் கருதுகிறோம் மேலும் அது கொந்தளிப்பான நிலைமைகளுக்கானது பிரச்சனையின் தன்மையைப் பற்றிய நுண்ணறிவுகளைப் பெறுவதற்கு கூட தீர்க்க வழிகள் இல்லை என்பதை நினைவில் கொள்க எனவே கொந்தளிப்பான நிலைமைகள் அறிகுறியற்ற பகுப்பாய்வு நிலைமைகளுக்கு கூட சிக்கலை தீர்க்க முடியாது எனவே உண்மையில் இவை அனைத்தும் சமன்பாடுகளைத் தீர்ப்பதன் மூலம் தொடர் தீர்வுகளைப் பயன்படுத்தி அல்லது இந்த தொடர்புகளைப் பெறுவதற்கு எண்ணியல் ரீதியாக ஒரு வேதனையாக இருந்தது மாணவர் எப்படி வெளியேறுவீர்கள் சில தோராயங்கள் மாறுகின்றன எனவே லேமினார் ஓட்ட நிலைகளில் நீங்கள் செய்யும் சில தோராயங்கள் கொந்தளிப்பான ஓட்டத்தில் வேறுபட்டதாக இருக்கும் என்னிடம் ஒரு தட்டையான தட்டு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இந்த தட்டையான தட்டுக்குப் பிறகு பாயும் திரவம் சரியாக இருக்கும் இடத்தில் ஒரு தட்டையான தட்டு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் உங்களிடம் லேமினார் பகுதி உள்ளது ஆம் எங்களிடம் லேமினார் நிலைமைகள் உள்ளன பின்னர் நிச்சயமாக ஒரு மாற்றம் உள்ளது பின்னர் நீங்கள் ஒரு கொந்தளிப்பான ஆட்சியைப் பெறலாம் எனவே இது ரெனால்ட்ஸ் எண் ரெனால்ட்ஸ் எண் என்றால் என்ன மாணவர் முக்கியமான ரெனால்ட்ஸ் எண் மாணவர் ஆம் மாணவர் 2 இன் 10 பவர் 5 எனவே அது முக்கியமான ரெனால்ட்ஸ் எண் எனவே ஒருவர் கண்டுபிடிக்க முடியும் எனவே நாம் ஆர்வமாக இருப்பது சராசரி வெப்பப் போக்குவரத்து மற்றும் சராசரி கடந்த போக்குவரத்து குணகங்கள் மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே முழு தட்டுக்கான சராசரி வெப்ப போக்குவரத்து குணகத்தை நீங்கள் உண்மையில் கணக்கிட வேண்டும் எனவே மாற்றம் பகுதி மிகவும் சிறியது என்று வைத்துக்கொள்வோம் மாறுதல் மண்டலம் என்பது ஒரு ஓட்ட நிலை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது வகைப்படுத்தப்படவில்லை மேலும் மாற்றம் பகுதியில் உள்ள ஹைட்ரோடினமிக் நிலைமைகள் என்ன என்பது பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை எனவே இது மிகவும் சிறியது என்று நாம் கருதினால் கலப்பு ஹைட்ரோடைனமிக் நிலைமைகளுக்கான சராசரி வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை ஒருவர் வரையறுக்கலாம் அதாவது 0 முதல் xe dx மற்றும் x c முதல் l வரை லாமினார் மற்றும் கொந்தளிப்பானது எனவே இது லேமினார் வெப்ப போக்குவரத்து குணகம் மற்றும் கொந்தளிப்பான வெப்ப போக்குவரத்து குணகம் சரி 2 இன் 10 பவர் 5 எனவே அது முக்கியமான ரெனால்ட்ஸ் எண் எனவே ஒருவர் கண்டுபிடிக்க முடியும் எனவே நாம் ஆர்வமாக இருப்பது சராசரி வெப்பப் போக்குவரத்து மற்றும் சராசரி கடந்த போக்குவரத்து குணகங்கள் மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே முழு தட்டுக்கான சராசரி வெப்ப போக்குவரத்து குணகத்தை நீங்கள் உண்மையில் கணக்கிட வேண்டும் எனவே மாற்றம் பகுதி மிகவும் சிறியது என்று வைத்துக்கொள்வோம் மாறுதல் மண்டலம் என்பது ஒரு ஓட்ட நிலை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது வகைப்படுத்தப்படவில்லை மேலும் மாற்றம் பகுதியில் உள்ள ஹைட்ரோடினமிக் நிலைமைகள் என்ன என்பது பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை எனவே இது மிகவும் சிறியது என்று நாம் கருதினால் கலப்பு ஹைட்ரோடைனமிக் நிலைமைகளுக்கான சராசரி வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை ஒருவர் வரையறுக்கலாம் அதாவது 0 முதல் xe dx மற்றும் x c முதல் l வரை லாமினார் மற்றும் கொந்தளிப்பானது எனவே இது லேமினார் வெப்ப போக்குவரத்து குணகம் மற்றும் கொந்தளிப்பான வெப்ப போக்குவரத்து குணகம் சரி எனவே இங்கு ஒருங்கிணைப்பு செய்யப் போவதில்லை இந்த ஒருங்கிணைப்பைச் செய்வது மிகவும் எளிதானது இது மிகவும் கடினம் அல்ல ஒருங்கிணைப்பு செய்ய சுமார் 5 நிமிடங்கள் ஆகும் எனவே நீங்கள் அனைவரும் இதைச் செய்ய வேண்டும் எனவே சராசரி நஸ்செல்ட்ஸ் எண் இது h ஆக kf ஆல் வரையறுக்கப்படுகிறது இது 0 664 ஆல் ரெனால்ட்ஸ் எண்ணுடன் 1 ஆல் 2 மற்றும் 0 037 இன் சக்தியுடன் ரெனால்ட்ஸ் எண்ணில் 4 ஆல் 5 மைனஸ் முதல் 4 இன் சக்தி 5 ஆல் ப்ராண்ட்டல் எண்ணால் பெருக்கப்பட்டு 1 இன் சக்திக்கு 3 ஆகும்

எனவே நாங்கள் செய்ததெல்லாம் நான் நுசெல்ட் எண் உள்ளூர் நசெல்ட்ஸ் எண் நு லேமினார் அதாவது 0 332 Rex ப்ராண்ட்டல் க்கு 1 ஆல் 3 இன் சக்தியை எடுத்துக்கொண்டேன் எனவே இது ஒன்றும் இல்லை ஆனால் h லேமினார் x by kf எனவே இந்த வெளிப்பாட்டிலிருந்து எச் லேமினார் என்றால் என்ன என்பதைக் கண்டுபிடித்தேன் பின்னர் முக்கியமான இடம் வரை x ஆயத்தொலைவுகளைப் பொறுத்து ஒருங்கிணைக்கிறேன் பின்னர் இதேபோல் நான் இருக்கும் கொந்தளிப்பான ஓட்டத்திற்கான நசெல்ட்ஸ் எண்ணின் வெளிப்பாட்டை எடுத்துக்கொள்கிறேன் kf ஆல் பின்னர் x ஆயத்தொலைவு தொடர்பாக முக்கியமான இடத்திலிருந்து தட்டின் நீளத்திற்குச் செல்லும் எனவே இங்கே இரண்டாவது சொல் கொந்தளிப்பான ஆட்சியில் ஒருங்கிணைக்கப்படுவதையும் முதல் காலமானது லேமினார் ஆட்சியில் உள்ள ஒருங்கிணைப்பையும் ஒத்திருப்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் இங்கு வரும் 0 664 அது ஒன்றும் இல்லை ஆனால் லேமினார் நிலையில் உள்ள சராசரி நுசெல்ட் எண் இது கொந்தளிப்பான நிலையில் உள்ள சராசரி நுசெல்ட் எண் என்பதை நீங்கள் தெளிவாகக் காண்கிறீர்கள் மாணவர் பண்புகள் நிலையானது என்று நீங்கள் கருதினால் அது மாறாது ஆனால் பண்புகள் மாறுகின்றன என்று நீங்கள் கூறினால் மாணவர் ஹைட்ரோடினமிக் நிலையுடன் மாணவர் இல்லை இல்லை ஆனால் பிராண்ட்ட்ல் எண் என்பது ஆல்பா ஃபைனுக்கு மேல் nu என வரையறுக்கப்படுகிறது எனவே இப்போது டெல்டாவால் டெல்டா என்பது n இன் சக்திக்கு பிராண்டல் எண் என்று அவர் சொன்னால் இந்த n லேமினார் மற்றும் கொந்தளிப்புக்கு வேறுபட்டது எனவே அந்த n உயரத்தில் உள்ள வேறுபாட்டைக் கவனித்துக்கொள்கிறது மாணவர் மன்னிக்கவும் மாணவர் ஆம் அது உண்மைதான் எனவே இது பிளாட் பிளேட் கேஸுக்கு மாறிவிடும் இது ஒன்றே எனவே ஹைட்ரோடைனமிக் எல்லை அடுக்கு மட்டும் மாறவில்லை என்பதை நினைவில் கொள்ளவும் இது விகிதமாகும் கவனமாக இருங்கள் இது ஒரு விகிதம் இது ஹைட்ரோடைனமிக் மற்றும் வெப்ப எல்லை அடுக்கு உண்மையில் மாறுகிறது இப்போது 0 6 க்கும் குறைவான பிராண்டல் எண்ணுக்கு வரும்போது கொந்தளிப்பான ஓட்டத்தில் நீங்கள் பெறும் மாறுபாடுகள் மிகவும் வேறுபட்டவை எனவே அது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் பிராண்டல் எண் 0 6க்குக் குறைவாக இருக்கும்போதுதான் இந்தப் பிரச்சனை வரும்